எனவே அடுத்தது குறைந்த சக்தி காரணியின் தீமைகள் எனவே தீமைகள் என்ன மூன்று கட்ட இருப்பு முறைக்கு எடுத்துக்காட்டாக சுமை முனைய மின்னழுத்தம் V மற்றும் சக்தி காரணி என்று சொன்னால் சுமை மின்னோட்டம் வழங்கப்படுகிறது இது சமன்பாடு 35 இப்போது மற்றும் V இரண்டும் மாறிலிகள் எனில் சுமை மின்னோட்டம் மின் காரணிக்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் மற்றும் V இரண்டும் மாறிலிகள் அது மாறிலி நிலையானது பின்னர் குறைவாக இருந்தால் மாறிலி என்றால் பெரியது பின்னர் குறைவாக உள்ளது அதனால் பெரியதாக இருக்கும் அமைப்பின் மோசமான சக்தி காரணி பின்வரும் குறைபாடுகளைக் கொண்டுள்ளது எனவே இது முதல் சில மணிநேரங்களுக்கு இது உங்கள் சிஸ்டம் அல்லது பவர் காரணி பற்றிய சில பொதுவான யோசனைகளுக்கானது இப்போது முதலிடம் ஜெனரேட்டர்கள் மற்றும் மின்மாற்றிகளின் மதிப்பீடு மின் காரணிக்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் இவ்வாறு ஜெனரேட்டர்கள் மற்றும் மின்மாற்றிகள் மின்சக்தி காரணி மோசமாக இருந்தால் குறைந்த சக்தி காரணிக்கு உண்மையான சக்தி இருக்கும் அதே சுமையை வழங்க வேண்டும் எனவே கணினி KVA அல்லது MVA சப்ளை சரியாக அதிகரிக்கும் ஏனென்றால் மின் காரணி மோசமாக இருந்தால் அதே உண்மையான சக்தியை வழங்கினால் KVA அல்லது MVA வழங்கல் அதிகரிக்கும் ஏனெனில் எதிர்வினை சக்தி சரியாக அதிகரிக்கும் இப்போது வேறு பல விஷயங்களுடன் தொடர்புடையது பின்னர் விவாதிப்போம் குறைந்த மின்சக்தி காரணியில் பரிமாற்றக் கோடுகள் ஊட்டிகள் அல்லது கேபிள் அதே மின்சாரம் கடத்தப்படுவதற்கு அதிக மின்னோட்டத்தைக் கொண்டு செல்ல வேண்டும் குறைந்த சக்தி காரணி காரணமாக நீங்கள் எதிர்வினை சக்தி என்று அழைப்பது கோடு வழியாக பாயும் எனவே கடத்தி அளவு அதிகரிக்கும் ஏனெனில் மின்னோட்டம் அதிகரிக்கும் எனவே கடத்தியின் திறன் அதிகரிக்கும் கடத்தி அளவு அதிகரிக்கும் வரியில் தற்போதைய அடர்த்தி நிலையானதாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்த மின்சக்தி காரணியில் பரிமாற்றக் கோடுகள் ஊட்டி அல்லது கேபிள் அதே மின்சாரம் கடத்தப்படுவதற்கு அதிக மின்னோட்டத்தைக் கொண்டு செல்ல வேண்டும் இதனால் கடத்தி அளவு அதிகரிக்கும் வரியில் தற்போதைய அடர்த்தி மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அதே சுமையை வழங்குவதற்கு குறைந்த பரிமாணக் கோடுகள் மற்றும் கேபிள்களுக்கு அதிக செப்பு தேவைப்படுகிறது பின்னர் நாம் குறைந்த சக்தி காரணி மின்னோட்டம் உயர் இருக்கும் எனவே கடத்தி அளவு அதிகரிக்கும் எனவே கடத்தி அளவு அதிகரிக்கிறது என்றால் நீங்கள் செப்பு அதிக அளவு செய்திருந்தால் செய்தீர்கள் எனவே அந்த வழியில் நான் சரியாக விளக்குகிறேன் இப்பொழுது கண்டக்டர்கள் இருந்தால் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்கள் சரியாக இந்த விஷயங்கள் அனைத்தும் உள்ளன ஆனால் கடத்தியின் அளவு அதே சுமை கடத்தப்படுவதற்கு சரியாக அதிகரிக்கும் எனவே சக்தி காரணி ஒரு மோசமான சக்தி காரணி பல தீமைகளைக் கொண்டுள்ளது எண் 3 என்பது மின் இழப்பு என்பது மின்னோட்டத்தின் சதுரத்திற்கு விகிதாசாரமாகும் எனவே மின் காரணியின் சதுரத்திற்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் எனவே குறைந்த சக்தி காரணியில் அதிக மின் இழப்புகள் ஏற்படுகின்றன எனவே மோசமான செயல்திறன் அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன் செயல்திறன் மோசமாக இருக்கும் ஏனெனில் லைன் கரண்ட் அதிகரிக்கும் எனவே மின் இழப்பு அதிகரிக்கும் எனவே இது எண் 3 ஆகும் எண் 4 குறைந்த பின்தங்கிய சக்தி காரணி விளைவாக பெரிய மின்னழுத்த வீழ்ச்சி ஏற்படுகிறது இதன் விளைவாக மோசமான மின்னழுத்த கட்டுப்பாடு ஏற்படுகிறது எனவே மின்னழுத்த வீழ்ச்சியை அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் வைத்திருக்க கூடுதல் கட்டுப்பாட்டு உபகரணங்கள் தேவைப்படுகின்றன எனவே இவை அனைத்தும் மோசமான சக்தி காரணியின் தீமைகள் எந்தவொரு அமைப்பிற்கும் அது ஒற்றுமை சக்தி காரணியில் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் எப்போதும் விரும்புகிறோம் உண்மையில் அது சாத்தியமில்லை ஆனால் நாங்கள் அதை விரும்புகிறோம் எனவே மின் பயன்பாடுகள் தொழில்துறை நுகர்வோர் குறிப்பாக தொழில்துறை நுகர்வோர் சக்தி காரணி 0 8 அல்லது அதற்கு மேல் வலதுபுறத்தை பராமரிக்க வலியுறுத்துகின்றனர் தொழிற்துறையில் அவர்கள் கட்டணத்தின் வெவ்வேறு பகுதிகளைக் கொண்டுள்ளனர் சில நேரங்களில் அவர்கள் கிலோவாட் தேவைக்கு கட்டணம் வசூலிக்கிறார்கள் KVA அவர்கள் இரண்டு பகுதி அல்லது மூன்று பகுதி கட்டணத்தைக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் சக்தி காரணி மோசமாக இருந்தால் KVA தேவை அதிகமாக இருக்கும் பின்னர் KVA தேவையின் அடிப்படையில் அதிக கட்டணங்கள் KVA தேவையின் பேரில் அவர்கள் தொழிலில் இருந்து வசூலிக்கும் பயன்பாடுகளையும் வசூலிக்கின்றன அதனால்தான் அவர்கள் சக்தி காரணியை சரியாக மேம்படுத்த வேண்டும் எனவே மின் கட்டணங்கள் குறைந்த பின்தங்கிய மின் காரணி கொண்ட நுகர்வோருக்கு அபராதம் விதிக்கவும் மற்றும் சக்தி காரணி சரியான திருத்தம் சாதனங்களை நிறுவ கட்டாயப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக சில மின்தேக்கி உங்கள் சக்தி காரணி மோசமாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்வதால் பயன்பாட்டில் இருந்து அதிக KVA ஐ நீங்கள் பெறுவீர்கள் இந்த வழக்கில் நீங்கள் அதிக பணம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உங்கள் அதிகபட்ச KVA கோரிக்கையிலும் இரண்டு பகுதி கட்டணத்தை வசூலிக்கிறார்கள் உங்கள் KVA தேவை குறைவாக இருந்தால் சக்தி காரணி சிறந்தது என்று அர்த்தம் அல்லது KVA தேவை என்பது சக்தி காரணி மோசமாக உள்ளது எனவே அவர்கள் எப்போதும் KVA தேவை குறைவாக இருப்பதை பார்க்க முயற்சிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த கட்டணத்தின் ஒரு பகுதி தங்கள் கிலோ வோல்ட் ஆம்பியர் அல்லது KVA கோரிக்கையை அடிப்படையாகக் கொண்டது இப்போது குறைந்த சக்தி காரணிக்கு பல்வேறு காரணங்கள் பெரும்பாலான தூண்டல் மோட்டார்கள் பின்தங்கிய சக்தி காரணியில் இயங்குகின்றன இந்த மோட்டார்களின் சக்தி காரணி சுமை குறைவுடன் விழுகிறது இதுவும் ஒரு காரணம் பின்னர் இரண்டாவது குறைந்த சுமை காலத்தில் சப்ளை முக்கிய மின்னழுத்தம் அதிகரிக்கும் நிகழ்வு தூண்டல் எதிர்வினைகளின் காந்தமாக்கும் மின்னோட்டம் அதிகரிக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த மின் நிலையத்தின் சக்தி சரியாக கீழே வருகிறது அது உண்மையில் சக்தி காரணி சரியானது மூன்றாவது ஒன்று விவசாய மோட்டார் பம்ப் செட்டின் மிக குறைந்த பின்தங்கிய சக்தி காரணி வேளாண் மோட்டார் பம்ப் செட் அவர்கள் மிகக் குறைந்த மின்சக்தி காரணியில் செயல்படுகிறது இது மிகவும் மோசமாக இருக்கிறது அதனால் சில நேரங்களில் விவசாய மோட்டார் பம்ப் செட்களும் முறுக்கு தவறு அடிக்கடி வேலை செய்வதை நீங்கள் காணலாம் பின்னர் வளைவு விளக்குகள் மின்சார வெளியேற்ற விளக்குகள் மற்றும் வேறு சில மின் உபகரணங்கள் மிகக் குறைந்த மின்சக்தி காரணியில் இயங்குகின்றன வில் மற்றும் தூண்டல் உலைகள் மிக குறைந்த பின்தங்கிய சக்தி காரணி மீது செயல்படுகின்றன எனவே இவை மிகவும் குறைந்த பின்தங்கிய சக்தி காரணியில் அவர்கள் செயல்படும் சில உபகரணங்கள் இவை சில எனவே நீங்கள் அழைப்பது குறைந்த சக்தி காரணிக்கு குறைந்த பல்வேறு நிகழ்வுகளுக்கு பொதுவான காரணம் அடுத்தது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுவோம் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தின் உச்ச தேவை 90 மெகாவாட் மற்றும் சுமை காரணி 0 6 ஆலை திறன் காரணி மற்றும் ஆலை பயன்பாட்டு காரணி முறையே 0 5 மற்றும் 0 8 ஆகும் இந்த ஆலை திறன் காரணி மற்றும் ஆலை பயன்பாட்டு காரணி பற்றி நாம் முன்பு விவாதித்தோம் தினசரி ஆற்றல் உற்பத்தி ஆலை நிறுவப்பட்ட திறன் தீர்மானிக்கவேண்டும் மற்றும் c ஆலை மற்றும் டி பயன்பாட்டு காரணி அந்த இருப்பு திறன் இந்த நான்கு விஷயங்கள் நாம் தினசரி ஆற்றல் உற்பத்தி பின்னர் நிறுவப்பட்ட ஆலை திறன் பின்னர் ஆலை இருப்பு திறன் மற்றும் D பயன்பாட்டு காரணி பெற வேண்டும் எனவே தீர்வு அதிகபட்ச தேவை 90 மெகாவாட் இதற்கு அதிகபட்ச தேவை 90 மெகாவாட் உரிமை வழங்கப்படுகிறது மற்றும் உங்கள் சுமை காரணி 0 6 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சராசரி தேவை அதிகபட்ச தேவை சுமை காரணி எனவே சராசரி தேவை 90 0 6 54 மெகாவாட் இது சராசரி தேவை இப்போது தினசரி ஆற்றல் உற்பத்தி சராசரி தேவை 24 54 24 1296 மெகாவாட் மணிநேரம் எனவே சமன்பாடு 3 இலிருந்து இப்போதுபிளான்ட் காரணி இந்த பகுதி b க்கு சமம் ஆனால் b ஆலை நிறுவப்பட்ட திறனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போதுபிளான்ட் காரணி வருடாந்திர ஆற்றல் உற்பத்தி அதிகபட்சபிளான்ட் மதிப்பீடு T ஆலை காரணி 0 5 கொடுக்கப்பட்டது அது சரியானது மற்றும் உண்மையான ஆற்றல் உற்பத்தி ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது 1296 மெகாவாட் மணி இதுவும் உங்களுக்கு கிடைத்தது எனவே அதிகபட்ச ஆலை மதிப்பீடு 108 மெகாவாட் இதுபிளான்ட் மதிப்பீடு எனவே ஆலை மதிப்பீடு நிறுவப்பட்ட திறனுக்கு சமம் எனவே நிறுவப்பட்ட திறன் 108 மெகாவாட் இப்போது பகுதி C இருப்பு திறன் நிறுவப்பட்ட திறன் உச்ச தேவை நிறுவப்பட்ட கொள்ளளவு 108 மெகாவாட் மற்றும் உச்ச தேவை 90 மெகாவாட் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது உச்ச தேவை 90 மெகாவாட் சரியானது எனவே 108 90 அதாவது 18 மெகாவாட் சமன்பாடு 2 பயன்பாட்டு காரணி UF அமைப்பின் அதிகபட்ச தேவை மதிப்பிடப்பட்ட கணினி திறன் அதிகபட்ச தேவை 90 மெகாவாட் மற்றும் இது மதிப்பிடப்பட்ட கணினி திறன் ஆகும் இது நிறுவப்பட்ட திறன் அதே மதிப்பிடப்பட்ட கணினி திறன் 108 மெகாவாட் எனவே பயன்பாட்டு காரணி 0 833 சரியானது எனவே இது பொதுவானது எனவே சில உதாரணங்கள் சில 4 5 எடுத்துக்காட்டுகளுக்கு நாங்கள் எடுத்துக் கொண்ட நிலையான எடுத்துக்காட்டுகள் அறிமுகப் பகுதி அனைத்தும் ஒன்றாக இணைந்து மின் அமைப்புகளின் அமைப்பு மற்றும் வேறு சில அம்சங்களைச் சரியாகச் செய்வது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்தத் தொகைகளிலிருந்து பரிமாற்றம் தலைமுறை பரிமாற்றம் மற்றும் விநியோக அமைப்புகள் குறித்து வெவ்வேறு சொற்களைப் பற்றிய சில பொதுவான யோசனைகள் எங்களிடம் உள்ளன கூடுதலாக சுமை காரணி மற்றும் இழப்பு காரணி ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை நாங்கள் பார்த்தோம் அது எவ்வளவு நேரடியான சாத்தியம் இல்லை ஆனால் சில உறவுகள் நிறுவப்பட்டுள்ளன இழப்பு காரணி மற்றும் சுமை காரணி ஆகியவற்றுக்கு இடையேயான உறவுக்கான சூத்திரம் பொதுவாக சரியாகப் பயன்படுத்தப்படுகிறது பல்வேறு வகையான சுமை காரணி இழப்பு காரணி பயன்பாட்டு காரணி தற்செயல் காரணி பின்னர் கோரிக்கை காரணி பின்னர் பன்முகத்தன்மை காரணி ஆரம்பத்தில் இந்த எல்லா சொற்களையும் பற்றி உங்களிடம் உள்ள சில பொதுவான யோசனைகள் நாங்கள் சரியாகப் பயன்படுத்தினோம் இதற்குப் பிறகு நாங்கள் இதைத் தொடங்குவோம் நீங்கள் அந்த எதிர்ப்பை தூண்டல் பரிமாற்றக் கோட்டின் கொள்ளளவு என்று அழைக்கிறீர்கள் முதலில் அந்த எதிர்ப்பைக் காண்போம் பிறகு நீங்கள் தூண்டல் என்று அழைப்பதை நாங்கள் பார்ப்போம் பின்னர் இந்த விஷயம் பரிமாற்றக் கோட்டின் கொள்ளளவை சரியாகக் காண்போம் எனவே இந்த சக்தி அமைப்பு படிப்புக்கு இவை பொதுவான விஷயம் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் இந்த விஷயத்திலிருந்து தொடங்கும் எதிர்ப்பு மற்றும் டிரான்ஸ்மிஷன் கோடுகளின் தூண்டல் அதன் பிறகு நீங்கள் அந்த கொள்ளளவு என்று அழைப்பதை நாங்கள் பார்ப்போம் எனவே டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கின் அடிப்படை நோக்கம் மின் ஆற்றலை மாற்றுவதாகும் இந்த விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் முந்தைய இடங்களில் பல்வேறு இடங்களில் அலகுகளை உருவாக்குவது முதல் விநியோக அமைப்புகளுக்கு சுமை வழங்கும் முந்தைய விஷயங்கள் எங்களிடம் உள்ளன எனவே டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் உண்மையில் மின்சாரம் தயாரிப்பதில் இருந்து நுகர்வோர் விநியோகப் பக்கத்திற்கு வலதுபுறமாக கடத்துகிறது எனவே டிரான்ஸ்மிஷன் லைன் அண்டை மின் பயன்பாடுகளையும் ஒன்றோடொன்று இணைக்கிறது சாதாரண நிலைமைகளின் போது பிராந்தியங்களுக்குள் மின்சக்தியை பொருளாதார ரீதியாக அனுப்புவது மட்டுமல்லாமல் அவசர காலங்களில் பிராந்தியங்களுக்கிடையேயான சக்தியை மாற்றுவதையும் அனுமதிப்பதற்கு முன்பு நாம் விவாதித்தோம் எனவே இது நாம் முன்பு பார்த்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட செயல்பாடுகள் உண்மையில் வெவ்வேறு பகுதிகள் எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன ஒன்றோடொன்று இணைந்ததற்கான காரணங்கள் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் அடிப்படையில் ஒரு பரிமாற்றக் கோடு நான்கு அளவுருக்களைக் கொண்டுள்ளது எதிர்ப்பு தூண்டல் கொள்ளளவு மற்றும் ஷன்ட் கடத்தி இந்த நான்கு அளவுருக்கள் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்காக உள்ளன எனவே பொதுவாக உங்கள் எதிர்ப்பானது ஒரு பரிமாற்றக் கோட்டின் முக்கியமான பகுதியாகும் ஏனென்றால் அது ஒரு செப்பு இழப்பைச் சரியாகப் பயன்படுத்துகிறது அதுதான் முக்கிய விஷயம் எனவே இங்கே எதிர்ப்பு முக்கியம் மேலும் வெவ்வேறு மின்னழுத்த நிலைகள் என்று நீங்கள் அழைக்கும் பரிமாற்ற அமைப்புக்கு வெவ்வேறு வகை கடத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன குறிப்பாக டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்திற்கு நான் கண்டக்டர்களின் பெயர்களை ஜீப்ரா பின்னர் புலி பிறகு உங்கள் ஓநாய் போன்ற பல்வேறு வகையான விலங்குகளின் பெயர் வலது அந்தகண்டக்டர் இது மின்னழுத்த அளவைப் பொறுத்தது வெவ்வேறு கடத்திகள் ஒரு கிலோமீட்டருக்கு ஓம் ஒன்றுக்கு வெவ்வேறு எதிர்ப்பைக் கொண்டுள்ளன அதே போல் எதிர்வினை சரியானது எனவே நிச்சயமாக அது ஒரு தொகுக்கப்பட்ட நடத்துனர்களைக் கொண்டுள்ளது இரட்டை சுற்று கோடுகள் உள்ளன அந்த உயர் அழுத்த பரிமாற்றக் கோட்டை நீங்கள் பார்த்தபோது வெவ்வேறு வகை ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு 2 அல்லது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கடத்திகள் இருக்கலாம் மூட்டை கடத்திகள் உள்ளன சில நேரங்களில் ஒற்றை நடத்துனர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் இருப்பதை நாங்கள் பார்த்தோம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் இந்த எதிர்ப்பானது நிச்சயமாக உங்கள் பொருளைப் பொறுத்தது இது கடத்தி மற்றும் அதன் குறுக்கு வெட்டு பகுதிக்கு பயன்படுத்தப்படும் பொருளின் வகையைப் பொறுத்தது ஏனென்றால் நமக்குத் தெரியும் a என்பது கண்டக்டரின் குறுக்கு வெட்டு பகுதி எனவே எப்போது நான் எதிர்ப்பை சரியாக நினைவு கூர்ந்தால் நிச்சயமாக அது குறுக்கு வெட்டுப் பகுதியைப் பொறுத்தது கண்டக்டரின் குறுக்குவெட்டு பெரியதாக இருந்தால் உங்களிடம் மிகப் பெரியதாக இருந்தால் எனவே பின்னர் எதிர்ப்பு குறைவாக இருக்கும் ஆனால் 33 KV முதல் 400 KV வரையிலான பரிமாற்றக் கோடுகள் எதிர்வினைகள் வேறுபட்டவை அவை முற்றிலும் வேறுபட்டவை என்று நான் சொல்கிறேன் தூண்டல் விஷயத்தில் எங்கே இருக்கிறது எனவே நாம் கணக்கிட முயற்சிக்கும் போதெல்லாம் எதிர்வினை நான் சில கணக்கீடுகளைச் செய்கிறேன் அந்த எதிர்வினை பகுதியை நான் கண்டேன் பொதுவாக 33 KV இலிருந்து 400 KV எதிர்வினை சொல்ல மின்னழுத்த நிலை கொண்ட V 0 26 க்கு இடையில் வேறுபடுவதைக் காணலாம் ஒரு கிலோமீட்டருக்கு 0 26ohm முதல் 0 34 அல்லது 0 35 ohm இந்த வழியில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அது சரியாக மாறுபடும் உங்கள் பரிமாற்றக் கோட்டிற்கு எதிர்ப்பு மாறுபாடு அதிகமாக இருக்கும் ஒரு எதிர்ப்பிற்கு எனவே பின்னர் பார்க்க முயற்சிப்பேன் எனவே இந்த ஷன்ட் நடத்துதல் உண்மையில் நாங்கள் மூன்று அளவுருக்களைச் சொன்னோம் எதிர்ப்பு தூண்டல் கொள்ளளவு மற்றும் ஷன்ட் கடத்தலுக்கு எனவே மின்கடத்திகள் வழியாக கசிவு மின்னோட்டம் மற்றும் காற்றில் அயனியாக்கம் செய்யப்பட்ட பாதை வழிகளை ஷன்ட் நடத்துதல் உண்மையில் கணக்கிடுகிறது ஆனால் இந்த கசிவு நீரோட்டங்கள் பரிமாற்றக் கோடுகளில் பாயும் மின்னோட்டத்துடன் ஒப்பிடும்போது மிகக் குறைவு எனவே இந்த ஷன்ட் கண்டக்டன்ஸ் கருப்பொருள் எங்கள் ஆய்வுக்கு கருத்தில் கொள்ளாது ஆனால் தெளிவுபடுத்தலுக்காக அடிப்படையில் டிரான்ஸ்மிஷன் லைனுக்காக நாங்கள் நான்கு அளவுருக்களைக் கருதுகிறோம் எனவே எதிர்ப்பு தூண்டல் கொள்ளளவு மற்றும் உங்கள் நடத்தை எனவே இன்சுலேட்டர் முழுவதும் அது நடக்கலாம் மற்றும் காற்றில் அயனியாக்கப்பட்ட பாதை வழிகள் ஆனால் தொடர் எதிர்ப்பு கடத்தியில் உண்மையான சக்தி இழப்பை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் இழப்பு இருக்கும் எனவே கடத்தும் திறன் மதிப்பீடு மற்றும் பொருளாதார ஆய்வுகளில் கண்டக்டரின் எதிர்ப்பு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் எதிர்ப்பு அதிகமாக இருந்தால் மின் இழப்பு அதிகமாக இருக்கும் எனவே இது மிகவும் முக்கியமானது இரண்டாவது விஷயம் டிரான்ஸ்மிஷன் லைனின் பவர் டிரான்ஸ்மிஷன் திறன் முக்கியமாக தொடர் தூண்டலால் நிர்வகிக்கப்படுகிறது டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நீங்கள் பார்த்தால் r இன் x விகிதம் மிகவும் சிறியது அல்லது இல்லையெனில் x ஆல் r விகிதம் மிக அதிகமாக உள்ளது எனவே டிரான்ஸ்மிஷன் லைனின் உங்கள் பவர் டிரான்ஸ்மிஷன் திறன் முக்கியமாக தொடர் தூண்டல் உரிமை மூலம் நிர்வகிக்கப்படுகிறது மூன்றாவது புள்ளி என்னவென்றால் ஷன்ட் கொள்ளளவு சார்ஜிங் மின்னோட்டத்தை வலது கோட்டில் பாயச் செய்கிறது மற்றும் நடுத்தர மற்றும் நீண்ட பரிமாற்றக் கோடு நீண்ட மேல்நிலைக் கோடுகளுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது அது ஒரு கேபிள் என்றால் ஒருவேளை குறைந்த மின்னழுத்த நிலை 11 KV யிலும் நீங்கள் புறக்கணிக்க முடியாத சார்ஜிங் மின்னோட்டத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் சார்ஜ் செய்யும்போது உங்கள் ஷன்ட் கொள்ளளவை 33 KV லெவல் வரை நீங்கள் புறக்கணிக்கலாம் ஆனால் 66 கூட 33 KV மக்கள் அதை கருத்தில் கொள்கிறார்கள் ஆனால் அது 66 KV அல்லது அதற்கு மேல் இருந்தால் உங்கள் ஷன்ட் கொள்ளளவை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் 11 KV பக்கத்தில் விநியோகப் பக்கம் இருந்தால் மேல்நிலை விநியோகத்தை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை மேல்நிலை 11 KV விநியோக அமைப்பு உங்கள் சார்ஜிங் கொள்ளளவை அல்லது ஷன்ட் கொள்ளளவு உரிமையை கருத்தில் கொள்ள தேவையில்லை ஆனால் கேபிளுக்கு நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் 11 KV கூட நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் சார்ஜிங் கொள்ளளவு மிகவும் அதிகமாக உள்ளது அதாவது அது ஒரு குறிப்பிடத்தக்க மதிப்பைக் கொண்டுள்ளது நீங்கள் அதை புறக்கணிக்க முடியாது எனவே இந்த அளவுருக்கள் முழுவதும் ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படுகின்றன ஆனால் தோராயமாக பகுப்பாய்வு நோக்கத்திற்காக தொகுக்கப்படலாம் உண்மையில் இந்த அளவுருக்கள் சரியாக விநியோகிக்கப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எனவே இந்த வழியில் நாம் பகுப்பாய்வு செய்வோம் உதாரணமாக வரி எதிர்ப்பிலிருந்து தொடங்குவோம் பொதுவாக ஒரு திடமான வட்ட கடத்தியின் dc எதிர்ப்பை நாம் வைத்து கொடுக்கிறோம் இது சமன்பாடு 1 ஏனென்றால் இது இரண்டாவது தலைப்பு எனவே இது மீண்டும் சமன்பாடு 1 கண்டக்டரின் எதிர்ப்பு l கடத்தியின் நீளம் மற்றும் A கடத்தியின் வலது குறுக்கு பகுதி எனவே கடத்தி எதிர்ப்பு மூன்று காரணிகளால் பாதிக்கப்படுகிறது ஒன்று அதிர்வெண் இரண்டாவது சுழல் மற்றும் மூன்றாவது வெப்பநிலை இந்த மூன்று காரணிகள் அடிப்படையில் கடத்தி எதிர்ப்பை பாதிக்கிறது இது அடிப்படையில் ஒரு டிசி எதிர்ப்பு எனவே சிக்கிய கடத்தியின் dc எதிர்ப்பு சமன்பாட்டால் கொடுக்கப்பட்ட மதிப்பை விட அதிகமாக உள்ளது ஏனெனில் சுழல் உண்மையில் நீங்கள் டிரான்ஸ்மிஷனைப் பார்த்தால் கடத்திகள் அவை உண்மையில் உங்கள் இழைகளின் சுழல் ஆகும் அவை கடத்தியை விட நீண்டதாக ஆக்குகின்றன இது ஒரு திடமான வட்டக் கடத்தி அல்லகண்டக்டர் ஆனால் அது கடத்தப்பட்ட கடத்தியாக உள்ளது மற்றும் சுழற்சியின் காரணமாக உண்மையான நீளம் கடத்தியை விட சற்று அல்லது நீளமாக இருக்கும் சுழல் காரணமாக எதிர்ப்பின் இந்த அதிகரிப்பு மூன்று ஸ்ட்ராண்ட் கடத்திகளுக்கு சுமார் 1 சதவிகிதம் மற்றும் செறிவூட்டப்பட்ட கடத்திகளுக்கு சுமார் 2 சதவிகிதம் ஆகும் அதனால் கொஞ்சம் அதிகம் ஆனால் 1 சதவிகிதம் 2 சதவிகிதம் அவ்வளவு அதிகமாக இல்லை ஆனால் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது ஒரு கடத்தி வழியாக ஒரு மாற்று மின்னோட்டம் பாயும் போது தற்போதைய விநியோகம் உண்மையில் ஒரே மாதிரியாக இருக்காது டிசி மின்னோட்டத்திற்கு தற்போதைய விநியோகம் கடத்தி குறுக்கு வெட்டு பகுதியில் ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றும் அதிர்வெண் அதிகரித்தவுடன் ஒற்றுமை இல்லாத அளவு அதிகரிக்கிறது உண்மையில் இது ஒரு dc மின்னோட்டம் என்றால் குறுக்கு வெட்டு பகுதி 5 சென்டிமீட்டர் சதுரம் என்று சொல்லலாம் நிச்சயமாக 5 சென்டிமீட்டர் சதுரம் மற்றும் 5 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது எனவே தற்போதைய அடர்த்தி 5 5 1 சென்டிமீட்டர் சதுரத்திற்கு 1 ஆம்பியர் மேலும் இது dc மின்னோட்டத்திற்கு சீரானது ஆனால் மாற்று மின்னோட்டம் அல்லது ac மின்னோட்டம் ஒரு கடத்தி வழியாகச் செல்லும் போது தற்போதைய விநியோகம் சீரானதாக இருக்காது கடத்தி குறுக்கு வெட்டு பகுதிக்கு மேல் அதிர்வெண் அதிகரித்தவுடன் ஒற்றுமை இல்லாத அளவு அதிகரிக்கிறது இந்த தூண்டலை நீங்கள் எப்போது படிப்பீர்கள் என்பதை இது பின்னர் பார்க்கும் கடத்தியின் மேற்பரப்பில் தற்போதைய அடர்த்தி மிகப் பெரியது இது dc எதிர்ப்பை விட ac எதிர்ப்பு சற்றே அதிகமாக இருக்கும் மேலும் இந்த விளைவு தோல் விளைவு என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் இண்டக்டன்ஸ் படிக்கும் போது அந்த நேரத்தில் சருமத்தின் விளைவு என்ன என்பதை பார்ப்பீர்கள் அதாவது அந்த குறுக்குவெட்டின் ஒவ்வொரு புள்ளியிலும் தற்போதைய அடர்த்தி உங்கள் விஷயத்திற்கு மாற்று மின்னோட்டத்திற்கு ஒரே மாதிரியாக இருக்காது தற்போதைய அடர்த்தி வேறுபட்டது அதாவது dc எதிர்ப்பை விட ac எதிர்ப்பு அதிகமாக இருப்பதை இது காட்டுகிறது எனவே இந்த விளைவு உண்மையில் தோல் விளைவு என்று அழைக்கப்படுகிறது எனவே கடத்தியின் எதிர்ப்பு வெப்பநிலையின் அதிகரிப்புடன் அதிகரிக்கிறது வெப்பநிலை மாறுபட்டால் கடத்தி எதிர்ப்பும் சரியாக அதிகரிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் வெப்பநிலையில் சிறிய மாற்றங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் போது எதிர்ப்பு நேர்கோட்டுடன் அதிகரிக்கிறது வெப்பநிலை மாற்றங்கள் சிறியதாக இருந்தால் இந்த விஷயம் நீங்கள் நேரியல் என்று அழைப்பதை அதிகரிக்கும் வெப்பநிலை T இல் உள்ள எதிர்ப்பு உங்களுக்குத் தெரியும் இது சமன்பாடு 2 ஆகும் எங்கே செல்சியஸில் எதிர்ப்பு இவை அனைத்தும் அடிப்படை விஷயம் மற்றும் செல்சியஸில் எதிர்ப்பு மற்றும் செல்சியஸில் எதிர்ப்பின் வெப்பநிலை குணகம் எனவே சமன்பாடு 2 ஐப் பயன்படுத்தி செல்சியஸ் வெப்பநிலையில் எதிர்ப்பைக் காணலாம் செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள எதிர்ப்பு தெரிந்தால் வெப்பநிலை சென்டிகிரேடில் உள்ள எதிர்ப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று பாருங்கள் உங்களுக்கு தெரிந்தால் வெப்பநிலையில் எதிர்ப்பு இருந்தால் T அல்லது வெப்பநிலையில் காணலாம் எனவே இந்த உறவில் இருந்து என்ன செய்வது நாங்கள் ஒரு சமன்பாட்டை மற்றொன்று எழுதுவோம் பிறகு நீங்கள் சரியாகப் பெறுவீர்கள் இப்போது இது உங்களுடையது இதை நீங்கள் எதிர்ப்பது என்று அழைக்கிறீர்கள் எல்லாவற்றையும் மெதுவாகவும் மெதுவாகவும் படிப்பேன் உங்களில் பலர் இவற்றை தூண்டல் கொள்ளளவு இவை அனைத்தையும் சரியாகப் படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே இந்த நேரத்தில் நிச்சயமாக அடுத்தது தூண்டல் வரும் அந்த கொள்ளளவு மற்றும் அதன் பிறகு அந்த நடுத்தர வரி நீண்ட கோடு குறுகிய கோடு ஆனால் அதற்கு முன் நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு யிற்சி தருகிறேன் நீங்கள் இதைச் செய்ய முயற்சிக்கிறீர்கள் உதாரணமாக இது உங்களுக்கு சரியான பயிற்சி உங்களிடம் இவை அனைத்தும் படிக்கும் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் முன்கூட்டியே நான் தருகிறேன் உங்களிடம் ஒரு டிரான்ஸ்மிஷன் கோடு உள்ளது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பக்கம் முடிவை அனுப்புகிறது இந்த மின்னழுத்தம் சொல்கிறது இந்த பக்கம் முடிவைப் பெறுகிறது இறுதி மின்னழுத்தத்தை வலதுபுறம் அனுப்புகிறது இந்த வரியின் மின்மறுப்பு r jx இந்த வரியின் வழியாக பாயும் மின்னோட்டம் நான் மற்றும் இங்கே நீ சுமை P j Q இது சரியான சுமை இப்போது நான் எதையும் எழுதவில்லை ஆனால் எனது பதிவு செய்யப்பட்ட குரலை நீங்கள் சரியாக உருவாக்க முடியும் இப்போது எனது நோக்கம் நான் இதை பராமரிக்க வேண்டும் மற்றும் இது மின்னழுத்த அளவு மின்னழுத்த அளவை நான் பராமரிக்க வேண்டும் என்னுடையது சமமாக இருக்க வேண்டும் நான் அதை பராமரிக்க விரும்புகிறேன் அதற்காக நான் இங்கே ஒரு ஷன்ட் மின்தேக்கியை இணைக்க வேண்டும் இது ஊசி போடுகிறது என்று சொல்லுங்கள் கே சி நான் ஜே க்யூ சி என்று நீங்கள் சொல்வதை ஒரு எதிர்வினை சக்தியை இங்கே செலுத்துகிறீர்கள் மின்னழுத்தத்தை பராமரிக்க ஆரம்பத்தில் p இல்லாதபோது அது பின்தங்கிய சுமை என்பதை விட குறைவாக இருந்தது என்று கூறப்பட்டது எனவே இந்த திசையில் பாயும் மின்னோட்டத்தை விட குறைவாக இருந்தது இப்போது நான் இங்கே சில மதிப்பை வைத்தவுடன் Q c இதன் மூலம் நான் விரும்புவது சமமாக இருக்க வேண்டும் பின்பு நான் கேட்சியின் அடிப்படையில் செயல்பட்டேன் பி மற்றும் க்யூ டெல்டாவை அகற்ற வேண்டும் P மற்றும் Q சரி கொடுக்கப்பட்ட குறிப்பு மட்டுமே உங்கள் Q c நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது அது c c இன் இருபடி சமன்பாடாகும் Q c க்கு இரண்டு தீர்வுகள் இருக்கும் ஒன்று சாத்தியமானது மற்றொன்று சாத்தியமற்றது ஆனால் இரண்டு தீர்வுகளும் V1 V2 P மற்றும் Q இன் செயல்பாடாக இருக்கும் ஆனால் ஒன்று சாத்தியமானது மற்றொன்று சாத்தியமானது அல்ல எனவே இந்த பயிற்சியை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்வீர்கள் நீங்களே இதை செய்ய முடியும் என்றால் இது ஒரு பயிற்சி நான் அதை தீர்ப்பேன் ஆனால் அதற்கு முன் அந்த வீடியோ விரிவுரைக்கு முன் நீங்கள் எப்போது பார்ப்பீர்கள் அதற்கு முன் யாராவது அதைச் செய்து இதை எனக்குக் காட்டினால் அந்த உரிமையை நான் பாராட்டுவேன் எனவே இது மிகவும் சுவாரஸ்யமான பிரச்சனை